இப்போது டிஜிட்டல் சுற்றுகளில் கடிகாரம் பற்றிய விவாதத்தைத் தொடங்குவோம் அடுத்த சில சொற்பொழிவில் கடிகாரம்நேரம் குறுக்கு பேச்சு மற்றும் பல்வேறு விஷயங்களைப் பார்ப்போம் இன்று நாம் பயன்படுத்தும் எந்த டிஜிட்டல் அமைப்புகளிலும் கடிகாரம் மிக முக்கியமான ஒரு அங்கமாகும் ஏனென்றால் நடைமுறையில் நாம் பயன்படுத்தும் பல சுற்றுகள் மற்றும் அமைப்புகள் தொடர்ச்சியாக இருக்கின்றன எனவே சிப் அல்லது சுற்றுக்குள் நடக்கும் நிகழ்வுகள் நிறைய உள்ளன எல்லாமே ஒரு கடிகாரத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன ஒரு கடிகார சமிக்ஞை முழு அமைப்பிற்கும் ஒத்திசைக்கும் தலைமையாக செயல்படுகிறது கடிகாரம் வேகமாக இருந்தால் செயல்பாடும் வேகமாக இருக்கும் எனவே கடிகாரத்தைப் பற்றி பேசும்போது நாம் கவனிக்க வேண்டிய பல சிக்கல்கள் உள்ளன கடிகார சமிக்ஞை என்றால் என்ன சுற்று செயல்பாட்டின் வேகம் தொடர்பான பல்வேறு அம்சங்கள் யாவை ஒரு கடிகாரத்தைப் பொறுத்து நாம் வரையறுக்கும் பல்வேறு வகையான அளவுருக்கள் யாவை இப்போதெல்லாம் மிகவும் பொதுவான உயர் செயல்திறன் சுற்று பற்றி நாம் பேசும்போது ஒரு சுற்றுவட்டத்தை முடிந்தவரை வேகமாக இயக்க விரும்புகிறோம் அதாவது சுற்று தாமதம் கடிகார அதிர்வெண் முடிந்தவரை அதிகரிக்க முடியும் நிச்சயமாக மின் நுகர்வு வேறு சில வரம்புகளுக்குள் இருக்கும் நாம் மீண்டும் அதை பற்றி பேசுவோம் எனவே கடிகார வடிவமைப்பு பற்றிய இந்த விரிவுரையில் விவாதத்தைத் தொடங்குவோம் டிஜிட்டல் அமைப்பில் ஒத்திசைவுக்குப் பின்னால் உள்ள அடிப்படை கருத்து கடிகாரம் என்று கூறினேன் எனவே எந்தவொரு தொடர்ச்சியான சுற்றும் இன்று அனைத்து தொடர்ச்சியான சுற்றுகளும் இயற்கையில் ஒத்திசைக்கப்படுகின்றன இதற்கு மாறாக நீங்கள் ஒத்திசைவற்ற அமைப்பைக் கொண்டிருக்கலாம் அவை வடிவமைப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் மிகவும் கடினம் அவை சிறந்த அல்லது அதிக வேகத்தை அளிப்பதாக இருந்தாலும் அத்தகைய சுற்றுகள் மற்றும் அமைப்புகளை வடிவமைக்க மற்றும் சரிபார்க்க மிகவும் கடினம் எனவே ஒத்திசைவான சுற்றுகள் அடிப்படையில் அனைத்து அமைப்புகளும் இயற்கையில் ஒத்திசைக்கப்படுகின்றன எல்லா செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் கடிகாரம் உள்ளது எனவே கடிகாரம் தொடர்பான சில மிக முக்கியமான அளவுருக்கள் உள்ளன அவை வளைவு மற்றும் நடுக்கம் ஆகும் அதை பற்றி நாம் பேசுவோம் பல தாமதக் கட்டுப்பாடுகள் உள்ளன அவை சில வகையான அதிகபட்ச கட்டுப்பாடுகள் மற்றும் நிமிட கட்டுப்பாடுகள் இவை அமைவு மற்றும் நேரங்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த வளைவு மற்றும் நடுக்கம் போன்ற நிகழ்வுகளை பாதிக்கும் சில காரணிகளைப் பற்றி பேசுவோம் எனவே இன்று பயன்படுத்தப்படும் பெரும்பாலான சிப்கள் இயற்கையில் ஒத்திசைக்கப்படுகின்றன அதாவது ஒரு குறிப்பு கடிகாரம் உள்ளது பொதுவாக பல அமைப்புகளில் ஒரு கடிகாரம் உள்ளது ஒரு வெளிப்புற மூலத்திலிருந்து உருவாக்கப்படும் பல கடிகார கட்டங்கள் இருக்கலாம் எனவே சிப்பின் அனைத்து உள் செயல்பாடுகளும் அவை பொதுவாக வெளியில் இருந்து பயன்படுத்தப்படும் கடிகாரத்துடன் ஒத்திசைக்கப்படுகின்றன எனவே கடிகார சமிக்ஞை சேமிப்பக கூறு ஃபிளிப் ஃப்ளாப்பை ஒத்திசைக்கப் பயன்படுகிறது ஏனெனில் எடுத்துக்காட்டாக ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் இருப்பதாக கொள்வோம் என்னிடம் D ஃபிளிப் ஃப்ளாப் உள்ளது அதில் D உள்ளீடு மற்றும் Q வெளியீடு உள்ளது மேலும் ஒரு கடிகார உள்ளீடு இருக்கும் இது கடிகாரம் ஆகும் எனவே இங்கே D க்கு எதைப் பயன்படுத்தினாலும் அது ஒரு கடிகாரத்துடன் ஒத்திசைவில் ஃபிளிப் ஃப்ளாப்பிற்குள் சேமிக்கப்படும் எனவே கடிகார சமிக்ஞை என்று கூறும்போது சிறந்த கடிகார சமிக்ஞை இப்படி இருக்கும் அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மேலும் கீழும் செல்லும் குறிப்பிட்ட சமிக்ஞையாக இருக்கும் அதை T என்று குறிப்பிடுகிறோம் எனவே ஃபிளிப் ஃப்ளாப்பின் வகையைப் பொறுத்து கடிகார சமிக்ஞை 0 முதல் 1 வரை செல்லும் போதெல்லாம் அல்லது கடிகார சமிக்ஞை 1 முதல் 0 வரை செல்லும் போதெல்லாம் கடிகாரத்தின் உயரும் விளிம்பில் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பை செயல்படுத்தலாம் எனவே இது எதிர்மறை விளிம்பில் தூண்டப்படும்போது கடிகார சமிக்ஞை மற்றும் கடிகார உள்ளீடை குறிக்க ஒரு குமிழியைப் பயன்படுத்துகிறோம் இவை பொதுவாக எட்ஜ் ட்ரிஜிகேட் ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படுகின்றன இப்போது இதற்கு நேர்மாறாக இந்த கடிகாரத்தின் விளிம்புகளால் இந்த சேமிப்பிடம் கட்டுப்படுத்தப்படாத ஒரு தாழ்ப்பாளை நாம் வைத்திருக்க முடியும் ஆனால் கடிகாரம் அதிகமாக இருக்கும் வரை இந்த ஃபிளிப் ஃப்ளாப் அல்லது தாழ்ப்பாளை திறந்திருக்கும் எந்த உள்ளீட்டு வந்தாலும் உள்ளீட்டில் சேமிக்கப்படும் இது கடைசி மதிப்பு எனவே கடிகாரம் குறைந்துவிட்ட பிறகு அது இறுதியாக சேமிக்கப்படும் மதிப்பு ஆகும் அடுத்த விஷயம் குழாய்த் தொடர் இன்று நாம் பயன்படுத்திய பெரும்பாலான அமைப்புகள் குழாய்த் தொடர் உடையவை குழாய்த் தொடர் அமைப்புகள் அல்லது குழாய்த் தொடர் செயலிகள் உள்ளன பல்வேறு வகையானவை எனவே எடுத்துக்காட்டாக ஒரு பொதுவான அறிவுறுத்தல் குழாய்த் தொடர்பில் இன்று நாம் பேசும் அனைத்து செயலிகளும் செயல்படுத்திய வழிமுறைகளின் எண்ணிக்கையை மேம்படுத்த உள் குழாய்த் தொடரைப் பயன்படுத்துகின்றன இது செயல்திறனை மேம்படுத்துகிறது ஆக்கிரமிப்பு குழாய்த் தொடர் அதிக அதிர்வெண் செயல்பாடுகளுக்கு வழிவகுக்கிறது இதை விளக்க முயற்சிக்கிறேன் ஆனால் ஒரு குழாய்த் தொடர் எப்படி இருக்கும் ஒரு குழாய்த் தொடர் இதுபோன்றது இது இரண்டு கட்ட குழாய்த் தொடருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த கருப்பு நிழல் கொண்ட பகுதிகள் மற்றும் இரண்டு நிலைகள் மற்றும் இடையில் சில பதிவேடு சேமிப்பக கூறுகள் உள்ளன அவை ஒரு கடிகாரத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன இது நான்கு கட்ட குழாய்த் தொடர் ஆகும் எனவே குழாய்த் தொடரின் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை என்ன என்பதை இந்த உதாரணத்தின் எளிய உதவியுடன் விளக்க முயற்சிக்கிறேன் சில கணக்கீடு உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அதை S என்று அழைப்போம் எனவே நான் ஒரு வெளியீட்டைப் பெறும் உள்ளீட்டைப் பயன்படுத்துகிறேன் ஒரு தரவை செயலாக்க எடுக்கப்பட்ட நேரம் D என்று வைத்துக்கொள்வோம் எனவே n தரவு உருப்படிகளுக்கு மொத்த நேரம் என்னவாக இருக்கும் இதை டைம் n என்று அழைப்போம் இது D ஆல் பெருக்கப்படும் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் இந்த ஒற்றை நிலைக்கு பதிலாக இந்த கணக்கீட்டை சிறிய படிகளாக பிரிக்கிறேன் எனவே நான்கு உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம் எனவே அவற்றை S1S2 S3 மற்றும் S4 என்று அழைக்கிறோம் எனவே உள்ளீடு வருகிறது S1 இன் வெளியீடு S2 இன் உள்ளீட்டிற்கு செல்கிறது S2 இன் வெளியீடு S3 இன் உள்ளீட்டுக்கு போகிறது மற்றும் பல எனவே இந்த முழு கணக்கீடுகளையும் S பின்பற்றுகிறது ஒன்று நான்கு பகுதிகளாகப் பிரிக்கலாம் எனவே அவற்றை S1 S2 S3 மற்றும் S4 என்று அழைக்கிறோம் இது நான்கு மடங்கு வன்பொருளை ஒரே வன்பொருளாகப் பெருக்குவது போல் இல்லை ஆனால் அதை நான்கு பகுதிகளாகப் பிரிக்கிறோம் அவை நேரத்தின் அடிப்படையில் சமமான சிக்கல் கொண்டவை இப்போது தரவு உருப்படியைப் பொறுத்தவரை உள்ளீட்டுத் தரவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு இதுபோன்று வருகிறது என்று கூறுவோம் எனவே இது இப்படி வேலை செய்கிறது இவை நேர படிகள் ஒரு கட்டத்தை முடிக்க எடுக்கப்பட்ட நேரத்தை சொல்லலாம் இதை சிறிய t என்று அழைப்போம் எனவே t 2t 3t மற்றும் பல முதலில் இந்த நிலைகளை S1 S2 S3 மற்றும் S4 ஆகியவற்றைக் குறிப்போம் எனவே யோசனை என்னவென்றால் இந்த S1 தரவு தொகுப்பு 1 இல் வேலை செய்யத் தொடங்கும் அது முடிந்ததும் S2 க்குச் செல்லும் அது முடிந்ததும் அது S3 க்கு செல்லும் அது முடிந்ததும் S4 க்கு செல்லும் இப்போது இந்த S1 S1 இன் வெளியீடு S2 இன் உள்ளீட்டிற்குச் செல்லும்போது அதே ஓவர் லேப் பாணியில் குழாய் தொடர் S1 இல் இரண்டாவது உள்ளீட்டு கணக்கீட்டைத் தொடங்கலாம் இதேபோல் இது S3 க்கு செல்லும் போது இங்கே 2 ஐ தொடங்கி 3 ஐ இங்கே தொடங்கலாம் எனவே இந்த வழியில் இது ஒன்றுடன் ஒன்று பாணியில் செல்லும் இந்த வழியில் இது தொடரும் நான்கு மடங்கு படிகளுக்குப் பிறகு முதல் வெளியீடு உருவாக்கப்படுவதை காண்கிறீர்கள் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் ஒரு வெளியீடு உருவாக்கப்படும் எனவே n தரவு உருப்படிகளுக்கு இது போன்ற ஒரு கணக்கீட்டை நீங்கள் கொண்டிருக்கலாம் மொத்த நேரம் இங்கே 4 மைனஸ் 1 நிலைகளின் எண்ணிக்கையாக இருக்கும் இது குழாய் நிரப்புவதற்கு எடுக்கப்பட்ட நேரம் மற்றும் தரவுகளின் எண்ணிக்கை ஏனெனில் இந்த 3 இன் நேரம் தொடக்கத்திற்குப் பிறகு ஒவ்வொரு கடிகார துடிப்புக்கும் 1 வெளியீட்டைப் பெறுகிறோம் முழுக்க முழுக்க t ஆல் பெருக்கப்படும் எனவே இது தோராயமாக n பிளஸ் 3 சரியானது இந்த nT ஐப் பாருங்கள் இது n × 4 t க்கு சமம் என்று கூறலாம் எனவே அதே நேரத்தில் சுமார் 4 அளவு வேகத்தை அதிகரிக்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இது நிலைகளின் எண்ணிக்கைக்கு ஏறக்குறைய 4 சமமான வேகத்தைக் குறிக்கிறது ஆனால் நிச்சயமாக இந்த நிலைகளை தனிமைப்படுத்த நிலைகளுக்கு இடையில் பதிவு நிலைகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் இது ஒரு கடிகாரத்தால் ஊட்டப்படும் இது ஒரு கடிகார சமிக்ஞையாக இருக்கும் குழாய் தொடர்புக்கு பின்னால் இது ஒரு அடிப்படை யோசனையாகும் இன்று நாம் காணும் கிட்டத்தட்ட எல்லா அமைப்புகளும் உள் குழாய் தொடர்பை கொண்டுள்ளன ஏனெனில் செயல்திறன் கருத்தில் செயல்திறன் காரணமாக அதைச் செய்வதன் மூலம் பெறும் செயல்திறன் அதிகரிக்கும் எனவே இது அடிப்படை யோசனை முக்கியமாக பல S1 S2 S3 S4 தொகுதிகள் உள்ளன அவை கூட்டு சுற்றுகள் மற்றும் இடையில் சில பதிவேடுகள் அல்லது சேமிப்பக கூறுகள் உள்ளன ஒரு பொதுவான சுற்று எப்படி இருக்கிறது எனவே இது நாம் பின்னர் பார்க்கும் எடுத்துக்காட்டுகளைப் பாராட்ட உங்களைத் தூண்டும் ஏனென்றால் அடிப்படையில் நம்மிடம் இருப்பதைப் பின்னர் பார்ப்போம் இடையில் சில கூட்டு சுற்றுகளுடன் இரண்டு சேமிப்பக கூறுகள் உள்ளன எனவே மிகக் குறைந்த மட்டத்தில் சிறிய காம்பினேஷனல் சர்க்யூட் கொண்ட இரண்டு ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருக்கும் எனவே அந்த சிறிய சுற்றுவட்டத்தை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய முடிந்தால் ஒரு குழாய் தொடர் போன்ற கட்டுமானத்தையும் நீங்கள் பகுப்பாய்வு செய்யலாம் இது அடிப்படையில் மிகவும் ஒத்த அமைப்பைக் கொண்டு இருக்கிறது எனவே மற்றொரு பிரச்சினை பற்றியும் பேசலாம் இது ஒரு செயலியின் செயல்திறன் தொடர்பான ஒன்று எனவே இங்கே நாம் ஒரு CPU ஐப் பற்றி பேசுகிறோம் இது ஒரு செயலி வழிமுறைகளை செயல்படுத்துகிறது இதேபோன்ற விவாதம் மற்ற வகையான டிஜிட்டல் சுற்றுகளுக்கும் பொருந்தும் ஆனால் இங்கே செயலியைப் பற்றி மட்டுமே பேசுகிறோம் எனவே இங்குள்ள மொத்த செயலாக்க நேரம் அறிவுறுத்தல்களின் எண்ணிக்கை அறிவுறுத்தல் எண்ணிக்கை ஒவ்வொரு அறிவுறுத்தலையும் செயல்படுத்த தேவையான கடிகார சுழற்சிகளின் எண்ணிக்கை என்பது கடிகார காலம் கடிகார சுழற்சி நேரம் ஆகியவற்றால் பெருக்கப்படும் சுழற்சி அறிவுறுத்தல்கள் என்று அழைக்கப்படுகிறது

எனவே இந்த மூன்று விஷயங்களையும் ஒன்றாகப் பெருக்கினால் ஒரு நிரலுக்கான மொத்த செயல்பாட்டு நேரத்தைப் பெறலாம் இப்போது ஒரு செயலியை வேகமாக உருவாக்க விரும்பினால் அதாவது செயல்பாட்டு நேரத்தை குறைக்க விரும்பினால் அதை எப்படி செய்ய முடியும் அதை மூன்று வெவ்வேறு வழிகளில் செய்ய முடியும் அறிவுறுத்தல்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் அறிவுறுத்தல் தொகுப்பு கட்டமைப்பை மாற்றுவதன் மூலம் இதை செய்ய முடியும் உதாரணமாக ஒரு பெருக்க அறிவுறுத்தல்கள் இல்லாத கணினி உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே அதை பெருக்க பல வழிமுறைகளைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஆனால் ஒரு புதிய அறிவுறுத்தல் தொகுப்பிற்குச் சென்றால் அங்கு பெருக்கங்கள் இருந்தால் அறிவுறுத்தல்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் IC யைக் குறைக்க இது ஒரு வழி ஒரு அறிவுறுத்தலுக்கு சுழற்சிகளைக் குறைக்கவும் இங்கே நாம் ஒரு சிறந்த குழாய் தொடர் கொண்டிருக்கலாம் ஆழமான குழாய் தொடர் அதிகரிப்பு குழாய் தொடர் நிலைகளின் எண்ணிக்கை செயலாக்கத்தை மேலும் ஒன்றுடன் ஒன்று அதிகமாக்குகிறது ஒரு அறிவுறுத்தலுக்கு தேவையான சுழற்சியின் எண்ணிக்கை குறையும் நிச்சயமாக நீங்கள் காலம் கடிகார காலம் அல்லது CCT ஆகியவற்றைக் குறைப்பதைப் பற்றி பேசும்போது நீங்கள் எவ்வாறு தர்க்க வடிவமைப்பைச் செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்தது இது விவாதத்தின் தலைப்பாக இருக்கும் நிச்சயமாக புனையல் தொழில்நுட்பத்தில் சிறந்த தொழில்நுட்பம் வேகமான சுற்று என்று பொருள் இது வேகமான கடிகாரத்தை குறிக்கும் ஆனால் தொழில்நுட்பம் சில நேரங்களில் வடிவமைப்பாளரின் கட்டுப்பாட்டில் இல்லை வடிவமைப்பாளர் தர்க்க வடிவமைப்போடு வாயிகள் மற்றும் ஃபிளிப் ஃப்ளாப்புகளுடன் செயல்படலாம் மற்றும் பிழைகள் இல்லாமல் சுற்று வேகமாக இயங்குவதற்கான வழிகளைக் கண்டறியலாம் எனவே முதன்மை கவனம் கடிகார சிக்கல்களில் இருக்கும் குறிப்பாக CCT யின் மூன்றாவது குறைப்பு ஆகும் எனவே இதை நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் நான் எட்ஜ் ட்ரிஜிகேட் ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பற்றி பேசினேன் இங்கே ஒரு சில அறிக்கைகள் உள்ளன நிச்சயமாக இதை இன்னும் விரிவாக விளக்கும் முதலாவதாக இன்று நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான சுற்றுகள் எட்ஜ் ட்ரிஜிகேட் செயல்பாட்டை அடிப்படையாகக் கொண்டவை அதாவது கடிகாரம் குறைந்தது முதல் உயர் நேர்மறை எட்ஜ் ட்ரிஜிகேட் வரை அல்லது உயர்வில் இருந்து குறைந்த எதிர்மறை எட்ஜ் ட்ரிஜிகேட் செய்யும் போதெல்லாம் ஃபிளிப் ஃப்ளாப் தூண்டப்படுகிறது எனவே ஒரு நேரத்தில் T இல் வாழும் தரவு t பிளஸ் T க்குப் பிறகு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு வர வேண்டும் என்று சொல்லலாம் T என்பது கடிகார காலம் பின்விளைவு அமைக்கும் நேரத்திற்கு என்று ஒரு முறை அழைக்கப்படுகிறது இது பின்னர் பார்ப்போம்

எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் t பிளஸ் T க்கு முன் தரவு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு அமைவு நேரத்திற்கு வர வேண்டும் இங்கே நாம் மீண்டும் அந்த குழாய் தொடர் வகையான அமைப்பைப் பற்றி பேசுகிறோம் எனவே நீங்கள் ஒரு கட்டமைப்புடன் இணைந்திருக்கிறீர்கள் அங்கு ஒரு ஒருங்கிணைந்த சுற்று ஒரு பதிவு உள்ளது Ri என்று சொல்லலாம் இன்னொரு பதிவு உள்ளது Ri பிளஸ் 1 என்று சொல்லலாம் எனவே இதன் வெளியீடு இதன் உள்ளீடாக செல்கிறது வெளியீடு இதன் உள்ளீட்டிற்கு செல்கிறது கடிகார பதிவு மற்றும் இந்த பதிவேட்டில் பயன்படுத்தப்படும் கடிகார சமிக்ஞை என்னிடம் உள்ளது மற்றும் T என்பது கடிகாரத்தின் காலம் இது t எனவே நாங்கள் சொல்வது அதுதான் இங்கு வாழும் தரவு எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் சிறியது என்று சொல்லலாம் எனவே அது தயாராக இருக்க வேண்டும் இந்த பதிவேடுகள் அனைத்தும் நேர்மறையான விளிம்பில் தூண்டப்பட்டவை என்று வைத்துக்கொள்வோம் எனவே அதற்கு முன் அடுத்த கட்டம் வரும்போது இந்தத் தரவு அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப்பில் தயாராக இருக்க வேண்டும் இதனால் சரியான வெளியீடு சேமிக்கப்படும் எனவே இந்த மூலதன நேரம் T நிச்சயமாக அமைக்கும் நேரத்தில் இருக்கிறது இது சேமிப்பக கூறுகளின் பண்புகள் எனவே சிலவற்றைக் கொடுக்க வேண்டும் இது அமைவு நேரம் என்று அழைக்கப்படும் ஒன்றைக் கவனித்துக்கொள்வதற்கான கடிகார காலத்தைப் பொறுத்தவரை ஏற்பாடு என்று கூறலாம் இதை பின்னர் சிறிது நேரத்துக்கு பிறகு பார்ப்போம் எனவே அடிப்படையில் கடிகார உறவுகள் இது போன்றவை ஒவ்வொரு உள்ளீட்டு ஃபிளிப் ஃப்ளாப்பிலிருந்து கூட்டுத் தொகுதியின் ஒவ்வொரு வெளியீட்டு ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கும் தாமதம் அதாவது ஒரு குழாய் தொடர் சுற்றுக்கு ஒரு கட்டத்தின் வெளியீட்டு பதிவேட்டில் உள்ளீட்டு பதிவு T ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் அமைப்பதை புறக்கணித்திருந்தால் T கொஞ்சம் குறைவாக இருக்கும் எனவே இதை பிறகு பார்ப்போம் ஏன் T கொஞ்சம் குறைவாகிறது கடிகாரத்தின் மற்றொரு முக்கியமான பண்பு பல ஃபிளிப் ஃப்ளாப்புகள் இருந்தால் சுற்றுகளில் பதிவு செய்யப்படும் எனவே நாம் விரும்புவது என்னவென்றால் சமிக்ஞை அனைத்து ஃபிளிப் ஃப்ளாப்புகளையும் ஒரே நேரத்தில் அடைய வேண்டும் எனவே இதை உறுதிப்படுத்த முடியாவிட்டால் சரியான செயல்பாடுகளை சமரசம் செய்யலாம் எனவே இது கடிகார சுற்றுக்கான மிக முக்கியமான வடிவமைப்பு அளவுருவாகும் நாம் கடிகார சமிக்ஞைக்கு உள்ளிடு அளிக்க விரும்பும் போதெல்லாம் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் அங்கு செல்ல வேண்டும் இது நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று எனவே இது ஒரு கடிகார சமிக்ஞை வருவதாக நாம் சொல்கிறோம் நேரம் T இலிருந்து தொடங்கி t பிளஸ் மூலதனம் T என்பது கால அளவு t பிளஸ் 2T எனவே ஒரு நிலை உள்ளது ஒரு கட்டத்தை நாம் கருத்தில் கொள்வோம் இது ஒரு கூட்டு சுற்று பதிவிற்கு முன்பும் பின்பும் இந்த கடிகாரம் வருகிறது இந்த நேரத்தில் T போதுமான அளவு பெரியதாக இருக்க வேண்டும் இதனால் கூட்டுச் சுற்று தாமதத்தின் மோசமான நிகழ்வு எதுவாக இருந்தாலும் கணக்கீடு முழுமையானதாக இருக்க வேண்டும் இதனால் அடுத்த விளிம்பு இங்கு வரும்போதெல்லாம் சரியான வெளியீடு இங்கே சேமிக்கப்பட வேண்டும் எனவே இது உறுதி செய்யப்பட்டால் மட்டுமே குழாய் தொடரில் சரியாக வேலை செய்ய வேண்டும் நிலை 1 இன் வெளியீடு நிலை 2 க்கு செல்ல வேண்டும் நிலை 2 நிலை 3 க்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் அடுத்த தரவுகளும் இணையாக வருகின்றன எனவே தரவு 1 நிலை 1 முதல் நிலை 2 வரை செல்லும் போது தரவு 2 நிலை 2 க்கு வரும் என்பதால் ஒன்றுடன் ஒன்று செயல்படுத்தல் இருக்கும் எனவே ஒத்திசைவு அல்லது தரவின் பூட்டு படி இயக்கம் இருக்க வேண்டும் கடிகாரம் மற்றும் தாமதங்கள் முற்றிலும் ஒத்திசைக்கப்படாவிட்டால் சிக்கல் இருக்கும் ஒரு நிலை 2 கணக்கீடு முடிக்க போதுமான நேரம் கொடுக்கவில்லை என்றால் தவறான வெளியீடு வெளியீட்டு பதிவேட்டில் சேமிக்கப்படும் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே முதலில் வளைவு மற்றும் நடுக்கம் ஆகியவற்றைப் பார்ப்போம் இவை கடிகார விநியோகத்துடன் தொடர்புடைய இரண்டு அளவுருக்கள் எனவே கடிகார விநியோகம் என்றால் என்ன கடிகார விநியோகம் என்பது முக்கியமாக நம்மிடம் ஒரு சிப் உள்ளது என்று சொல்லலாம் நாம் சொன்னது போல் வெளியீட்டிலிருந்து ஒரு ஒற்றை கடிகாரத்தை பயன்படுத்துகிறோம் உள்ளே சில சுற்றுகள் இருக்கும் இது கடிகார சமிக்ஞையை சிப்புக்குள் பல இடங்களுக்கு செல்ல அனுமதிக்கப்படுகிறது அங்கு செல்ல கடிகார சமிக்ஞை தேவைப்படுகிறது எனவே இந்த எல்லா புள்ளிகளுக்கும் இந்த கடிகார சமிக்ஞைகள் இங்கு செல்ல வேண்டும் அது இங்கே செல்ல வேண்டும் இங்கே செல்ல வேண்டும் எனவே இந்த கடிகார வலைகள் என்பது பின்பற்ற வேண்டிய அல்லது உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு பண்பு மற்றொரு விஷயம் என்னவென்றால் கடிகார சமிக்ஞை அனைத்து l புள்ளிகளையும் ஏறக்குறைய ஒரே நேரத்தில் அடைய வேண்டும் ஏனெனில் அது உறுதி செய்யப்படாவிட்டால் கணக்கீட்டில் சில பிழைகள் இருக்கலாம் இந்த விநியோகச் சிக்கலுடன் தொடர்புடைய இந்த இரண்டு வரையறைகள் வளைவு மற்றும் நடுக்கம் மற்றும் அவை எவ்வாறு தொடர்புடையவை என்பதைப் பார்ப்போம் எனவே கடிகாரம் பொதுவான குறிப்பு சமிக்ஞையை வழங்குகிறது அது சிப் முழுவதும் விநியோகிக்கப்படலாம் ஏனெனில் இது சிப் முழுவதும் அனைத்திற்கும் விநியோகிக்கப்படுகிறது ஏனெனில் கடிகார வலையின் மொத்த நீளம் மிகவும் பெரியதாக இருக்கும் மேலும் இது அதே சமிக்ஞையின் இயல் வெளிப்பாடுகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் இதன் காரணமாக பல்வேறு வகையான பிரச்சினைகள் எழக்கூடும் எனவே என்ன வகையான பிரச்சினைகள் முதலாவது வளைவு கடிகார வலை உள்ள எந்த இலை முனைகளுக்கும் இடையில் அதிகபட்ச தாமதம் வேறுபடுவதாக வளைவு கூறுகிறது இதன் பொருள் என்ன இது கடிகார வலை கடிகாரம் இங்கே வருகிறது அது எல்லா இடங்களிலும் அடைய வேண்டும் இது புள்ளி x என்று சொல்வோம் இது y புள்ளி என்று சொல்லலாம் எனவே என்ன நடக்கக்கூடும் என்பது ஒரு கட்டத்தில் x கடிகார சமிக்ஞை இப்படி இருக்கலாம் ஆகவே கடிகாரம் y இல் அடையும் போது வெவ்வேறு பாதைகளில் தாமதத்தின் வேறுபாடு இருப்பதால் பாதையில் கூடுதல் தாமதத்தைப் பொறுத்து கடிகாரம் சில அளவு தாமதமாகிறது என்று சொல்வது போன்ற தாமதம் ஏற்படலாம் என்பதை காணலாம் இதைத்தான் வளைவு என்று அழைக்கப்படுகிறது ஒரு கடிகாரத்தை உள்ளீடு அளிக்கும் போதெல்லாம் அது கடிகார வலையமைப்பின் இலைகளின் மாறுபட்ட இறுதி புள்ளிகளை அடையும் நேரங்களில் ஏற்படும் தாமதங்களின் வித்தியாசம் என்பது ஸ்கூ என்று அழைக்கப்படுகிறது இதேபோல் நடுக்கம் கொண்டிருக்கலாம் இங்கே குறிப்பிட்ட புள்ளியை x மற்றும் y இரண்டையும் பார்க்கவில்லை ஆனால் குறிப்பிட்ட புள்ளி x ஐ இங்கே பார்க்கலாம் எனவே நாம் காணக்கூடியது இது போன்றது ஒரு புள்ளி x உள்ளது என்று சொல்லலாம் அங்கு கடிகாரம் வருகிறது முதல் கடிகாரத்தில் T தாமதத்திற்குப் பிறகு வருகிறது இரண்டாவது கடிகாரம் பின்னர் 0 9T தாமதம் வருகிறது மூன்றாவது கடிகார சமிக்ஞை 1 1T தாமதத்திற்குப் பிறகு வரும் எனவே ஒரே இலை முனையின் கால அளவில் அடுத்தடுத்த கடிகார துடிப்பு வகைகள் வருகின்றன அவை அனைத்தும் T T T T கால இடைவெளியுடன் வெறுமனே வர வேண்டும் ஆனால் கடிகார துடிப்புகளில் மற்றும் கடிகாரத்தில் தாமத மாறுபாடு உள்ளது இது நடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது நடுக்கம் என்பது ஒரு இலை முனைக்கான கடிகார சுழற்சி நேரத்தின் மாறுபாடாகும் மேலும் வளைவு ஒன்றுக்கு மேற்பட்ட இலை முனைகளில் உள்ளது தாமதத்தில் மாறுபாடு இருக்கலாம் கடிகாரங்கள் பல்வேறு நேரங்களில் தோன்றும் இவை இரண்டு முக்கியமானவை அவை சரியாகக் கையாளப்படாவிட்டால் அல்லது சமாளிக்கப்படாவிட்டால் சுற்று சரியான வழியில் இயங்காது இந்த வளைவு மற்றும் நடுக்கம் வரைபடத்தை சித்தரிக்கிறது எனவே இது ஒரு கடிகார சமிக்ஞை என்று நீங்கள் காண்கிறீர்கள் அங்கு செங்குத்தாக உயர்வதற்கு பதிலாக செங்குத்தாக வீழ்வது என்பது மெதுவான உயர்வு மற்றும் மெதுவான வீழ்ச்சியைக் காட்டுகிறது அவை கடிகார சமிக்ஞைகளின் வழக்கமான வடிவங்களாகும் ஏனென்றால் ஒரு வரையறுக்கப்பட்ட உயர்வு நேரம் மற்றும் வரையறுக்கப்பட்ட வீழ்ச்சி நேரம் இருக்கும் ஏனெனில் எதிர்ப்பு மற்றும் கொள்ளளவு பாதிக்கிறது உண்மையான கடிகாரம் என்னவென்றால் அந்தக் காலம் இன்னும் T தான் ஆனால் விளிம்புகள் தாமதமாகின்றன எனவே சிறந்த கடிகாரம் இங்கு வந்திருக்க வேண்டும் ஆனால் சில கூடுதல் தாமதங்கள் காரணமாக கடிகாரம் சிறிது தாமதத்திற்குப் பிறகு அடையும் இது வளைவு என்று அழைக்கப்படுகிறது ஆனால் இந்த வளைவு தாமதம் அடுத்தடுத்த அனைத்து துடிப்புக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நடுக்கம் முதல் விளிம்பு இவ்வளவு தாமதத்திற்குப் பிறகு வருகிறது என்று கூறலாம் இரண்டாவதாக இது தாமதமான பிறகு வருகிறது இது நடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் கடிகார விளிம்புகள் T தாமதத்துடன் வருவதில்லை அங்கு T பிளஸ் நடுக்கம் மற்றும் நடுக்கம் தோராயமாக மாறுபடும் நடுக்கம் என்றால் இதுதான் இப்போது அமைவு என்று அழைக்கப்படும் ஒன்றைப் பார்ப்போம் மற்றும் சேமிப்பக உறுப்புகளைப் பற்றிய நேரங்களை வைத்திருப்போம் எனவே நாம் பார்ப்பது என்னவென்றால் இது போன்ற ஒரு சுற்று என்று சொல்லலாம் மீண்டும் ஒரு குழாய் தொடரை எடுத்துக்கொண்டால் பதிவு நிலைகள் உள்ளன மற்றும் ஒரு கூட்டு சுற்றுகள் உள்ளன எனவே இந்த இரண்டு கடிகார சமிக்ஞையையும் தனித்தனியாக பெயரிடுவோம் இதை நாம் கடிகார இயக்கி என்று அழைக்கிறோம் இது கடிகாரத்தைப் பெறுவது போன்றது t லாஜிக் என்பது இந்த தர்க்க சுற்று அல்லது நிலை வழியாக தாமதம் ஆகும் எனவே கடிகார இயக்கியின் உயரும் விளிம்பில் ஏன் தர்க்க மதிப்பீடு தொடங்குகிறது ஏனென்றால் கடிகார இயக்கியின் உயரும் விளிம்பைப் பெறும்போது முந்தைய கட்டத்திலிருந்து வரும் உள்ளீடு எதுவாக இருந்தாலும் இந்த பதிவேட்டில் சேமிக்கப்படும் இந்த தர்க்க நிலை அதன் கணக்கீடுகள் அல்லது கணக்கீடை துவங்கும் எனவே தர்க்க மதிப்பீடு அந்த நேரத்தில் தொடங்குகிறது எனவே சரியான செயல்பாட்டிற்காக லாஜிக் சிக்னல் அல்லது லாஜிக் சர்க்யூட்ரி அல்லது ஃபிளிப் ஃப்ளாப்பை அடையும் முன் மதிப்பீடுகளை முடிக்க வேண்டும் மேலும் அடுத்த கட்டத்தில் கடிகாரங்கள் வரும் t லாஜிக்கின் தாமதம் உள்ளது இந்த லாஜிக் சர்க்யூட் அதன் கணக்கீட்டை முடித்தவுடன் அதை பெற வேண்டும் இந்த புள்ளியை அடைய வேண்டும் பின்னர் இந்த கடிகாரம் மட்டுமே வர வேண்டும் இல்லையெனில் சில தவறான மதிப்பு சேமிக்கப்படும் இப்போது நாம் ஒரு அமைவு நேரம் பற்றி பேசுகிறோம் எனவே ஒவ்வொரு ஃபிளிப் ஃப்ளாப்பிலும் சிறிது தாமதம் உள்ளது ஒரு உள்ளீட்டுத் தரவு கடிகார சமிக்ஞையுடன் வரும்போது தாமதமானது உடனடியாக ஃபிளிப் ஃப்ளாப்பில் சேமிக்கப்படாது பின்னர் தரவு சேமிக்கப்படும் போது ஒரு தாமதம் உள்ளது உள்ளீட்டுத் தரவை குறைந்தபட்ச நேரத்திற்கு நிலையானதாக வைத்திருக்க வேண்டும் அது சரியாக சேமிக்கப்படும் இல்லையெனில் தவறான தரவு சேமிக்கப்படும் இது அமைவு நேரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அமைவு நேரம் என்றால் என்ன சமிக்ஞை ஃபிளிப் ஃப்ளாப்பால் பிடிக்கப்படுவதற்கு முன்பு நிலையானதாக இருக்க வேண்டிய குறைந்தபட்ச நேரம் இது நீங்கள் அமைக்கும் நேரத்தைக் கணக்கிடும்போது கடிகார இயக்கிக்கு இடையில் இந்த வளைவு மற்றும் நடுக்கத்தை கவனித்துக்கொண்டு கடிகாரத்தைப் பெற வேண்டும் எனவே இதை பின்னர்பார்ப்போம் எனவே இந்த நேர வரைபடத்தை மீண்டும் பாருங்கள் இது கடிகார இயக்கி இது பெறும் கடிகாரம் இது தர்க்கத்தின் தாமதம் இந்த கட்டத்தின் அதிகபட்ச மோசமான நிலை தாமதம் எனவே இந்த விளிம்பிலிருந்து கடிகார இயக்கி 0 முதல் 1 வரை செல்லும் போதெல்லாம் இந்த நிலை கணக்கிடத் தொடங்குகிறது இந்த லாஜிக் சர்க்யூட்டின் வெளியீட்டில் தரவு கிடைக்கும்போது மொத்த நேரம் t லாஜிக் ஆகும் என்று வைத்துக்கொள்வோம் அதன்பிறகு இந்த t அமைவு நேரத்திற்கு இந்த மதிப்பை குறைந்தபட்சமாக வைத்திருக்க வேண்டும் இல்லையெனில் அது இங்கே சரியாக சேமிக்கப்படாது எனவே தரவுகளை கணக்கிடுவதற்கு லாஜிக் சர்க்யூட் தேவைப்படும் அதிகபட்ச நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் என்று இது கூறுகிறது பின்னர் குறைந்தபட்ச நேர t அமைப்பிற்காக காத்திருக்க வேண்டும் இது இங்கே ஃபிளிப் ஃப்ளாப்களின் அமைவு நேரம் பின்னர் பெறும் கடிகாரத்தை விண்ணப்பிக்க வேண்டும் பெறும் கடிகார விளிம்பு இதற்கு முன் வரக்கூடாது இதற்கு முன் வந்தால் பிழை இருக்கலாம் நாம் வளைவு மற்றும் நடுக்கம் ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக் கொண்டால் இந்த நேரம் மேலும் நீட்டிக்கப்படலாம் ஏனென்றால் வளைவு மற்றும் நடுக்கம் இருந்தால் கடிகாரத்தில் சில கூடுதல் தாமதங்கள் இருக்கலாம் எனவே கடிகாரத்தைப் பெறுவது தாமதமாகலாம் எனவே உங்கள் நேரத் தேவை என்னவாக இருக்கும் உங்கள் மொத்த கால அவகாசம் லாஜிக் சர்க்யூட்டின் மோசமான தாமதத்திற்கு சமமாக இருக்க வேண்டும் அதாவது குழாய்த் தொடரின் நிலை ஃபிளிப் ஃப்ளாப்பைப் பெறும் ஃபிளிப் ஃப்ளாப்பின் இந்த தொகுப்பு நேரம் மற்றும் அதிகபட்ச கடிகார வளைவு மற்றும் அதிகபட்ச நடுக்கம் ஆகியவற்றின் கூட்டு தொகை ஆகும் எனவே அவை அனைத்தையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் கால அவகாசம் அதைவிட அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் என்ன வேறுபாடுகள் இருந்தாலும் குறைந்தபட்ச அமைவு தேவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிக நேரம் வழங்க வேண்டும் இல்லையெனில் சரியான தரவு பெறும் ஃபிளிப் ஃப்ளாப்பில் சேமிக்கப்படாமல் போகலாம் எனவே இதேபோன்ற வழியில் ஒரு நிமிட தாமதக் கட்டுப்பாடு என்று அழைக்கப்படும் மற்றொரு கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்கலாம் அமைவு நேரம் என்றால் என்ன அமைவு நேரம் ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் தரவு உள்ளீட்டில் வருவது கடிகாரம் வருவதற்கு முன் உங்கள் உள்ளீட்டுத் தரவு குறைந்தபட்ச நேரத்திற்கு சேமிக்கப்பட வேண்டும் குறைந்தபட்ச நேரம் அமைக்கும் நேரம் ஆகும் இப்போது வைப்பு நேரங்கள் கடிகார விளிம்பு வந்த பிறகு இன்னும் சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று குறிக்கின்றன இந்த சேமிப்பக உறுப்பு அவற்றின் வெளியீட்டு சமிக்ஞையை குறைந்தபட்ச காலத்திற்கு வைத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறது எனவே பின்வரும் தர்க்கத் தொகுதி கடிகார இயக்கி கடிகாரத்தைப் பெறுதல் போன்றவற்றை பார்ப்போம் இந்த வைப்பு நேரங்கள் இதுதான் வரையறை என்று கூறுகின்றன எனவே சமிக்ஞை லாஜிக் சர்க்யூட் வழியாக மிக வேகமாகச் சென்று அதே சுழற்சியின் பெறும் ஃபிளிப் ஃப்ளாப்பின் உயரும் விளிம்பால் பிடிக்கப்படக்கூடாது என்பதே சிறந்தது இந்த உதாரணத்தை மீண்டும் விளக்குகிறேன் இந்த கடிகார இயக்கி உள்ளது கடிகார இயக்கி வரும் நேரம் T எனவே நேர தேவைகள் என்ன கடிகார இயக்கிகள் வைத்திருக்க வேண்டிய நேரம் வந்த பிறகு கடிகாரம் வருவதற்கு முன்பு உள்ளீட்டுத் தரவை நிலையானதாக வைத்திருக்க வேண்டிய நேரம் இது இது போன்ற கடிகாரம் இருப்பதால் இது கடிகார விளிம்பு என்று இங்கே விளக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு தரவு வரும் போதெல்லாம் இந்த நேரத்தில் கடிகார விளிம்பு வருகிறது என்பதாகும் இது அமைவு நேரத்திற்கு முன்பே குறைந்தபட்சம் தரவை நிலையாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் விளிம்பு வந்த பிறகு வைப்பு நேரமான குறைந்தபட்ச நேரத்திற்கு மீண்டும் காத்திருக்க வேண்டும் இந்த இரண்டு முறையும் வழங்க வேண்டும் அதன் பின்னரே ஃபிளிப் ஃப்ளாப் செயல்பாடு உண்மையாக சரியானது எனவே விளிம்பிற்கு முன் சில குறைந்தபட்ச நேரம் விளிம்பிற்குப் பிறகு சில குறைந்தபட்ச நேரம் இவை அமைக்கப்பட்டு வைத்திருக்கப்படுகிறது இந்த வரைபடத்தில் வைத்திருக்கும் நேரத்தை விளக்கினோம் விளிம்பு வந்த பிறகு குறைந்தபட்ச அளவு t ஹோல்ட் நேரம் வழங்கப்பட வேண்டும் அதன்பிறகுதான் தர்க்கக் கணக்கீடுகள் செய்யப்பட வேண்டும் எனவே கடிகார இயக்கி இவ்வளவு முன்னதாக வரும்போதெல்லாம் தர்க்க செயல்பாடு உடனடியாக கணக்கிடத் தொடங்குவதாக கருதினோம் ஆனால் இப்போது இல்லை என்று சொல்கிறோம் கடிகாரம் வந்த உடனேயே அல்ல இந்த தர்க்க செயல்பாடுகள் தொடங்க அனுமதிக்கப்படுவதற்கு முன்பாக இன்னொரு முறை t ஹோல்டு காத்திருப்போம் ஏனெனில் வெளியீட்டை உறுதிப்படுத்த t ஹோல்டு நேரம் தேவை எனவே கடிகாரம் வரும்போதெல்லாம் t ஹோல்ட் தேவைப்படும் நேரம் என்றால் இந்த t லாஜிக் மட்டுமே வரும் இது t லாஜிக் தாமதம் பின்னர் இந்த வளைவு மற்றும் நடுக்கத்தை கவனித்துக்கொள்கிறோம் எனவே t லாஜிக் பிளஸ் t ஹோல்ட் என்பது மொத்த நேரம் t லாஜிக் இந்த தர்க்கத்தின் தாமதம் மற்றும் t ஹோல்ட் என்பது நாம் கணக்கீட்டைத் தொடங்குவதற்கு முன் காத்திருக்க வேண்டிய குறைந்தபட்ச நேரம் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இரண்டும் இந்த நேரத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும் இது உறுதி செய்யப்படாவிட்டால் இந்த சுற்று செயல்பாடு தோல்வியடையக்கூடும் இப்போது இதுவரை பேசியவற்றைத் தவிர்த்து வளைவுகள் மற்றும் நடுக்கங்களின் சில அளவுகோல்களைப் பார்ப்போம் திருப்தி அடைய வேண்டிய சில தடைகள் உள்ளன ஒவ்வொன்றாக பார்ப்போம் மீண்டும் அதே மாதிரியான காட்சியை கருதுகிறோம் இரண்டு பதிவு நிலைகள் உள்ளன இடையில் ஒரு தர்க்க சுற்று உள்ளது இது தர்க்கம் இது ஒரு சேமிப்பக உறுப்பு R1 இது மற்றொரு சேமிப்பக உறுப்பு R2 எனவே அவை இப்படி இணைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த கடிகாரங்கள் ஒரே கடிகாரம் ஆனால் அவற்றைத் தனித்தனியாகக் காட்டுகிறேன் ஏனென்றால் அவற்றுக்கிடையே சில வளைவுகள் மற்றும் நடுக்கங்கள் இருக்கக்கூடும் எனவே கடிகாரம் ஒன்றுக்கும் இரண்டிற்கும் இடையில் வளைவு மற்றும் நடுக்கம் காரணமாக சிறிது தாமதம் ஏற்படக்கூடும் எனவே இது போன்ற ஒரு காட்சி உள்ளது எனவே இப்போது நாம் வளைவு நடுக்கம் அமைத்தல் மற்றும் வைப்பு நேரங்களைப் பார்க்கிறோம் சுற்றுகளின் சரியான செயல்பாட்டிற்கு திருப்தி அடைய வேண்டிய சில தடைகள் உள்ளன தடைகளை மீண்டும் சுருக்கமாகக் பார்ப்போம் எனவே முதல் தடை இது போன்றது இது அதிகபட்ச தாமதக் கட்டுப்பாடு மொத்த லாஜிக் சர்க்யூட் தாமதம் அமைவு நேர தாமதம் பின்னர் பெறும் கடிகாரத்தின் இந்த வளைவு மற்றும் நடுக்கத்தை கவனிக்கிறோம் கால அளவு குறைந்தது இதற்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது தர்க்கம் மற்றும் அமைவு ஒன்றிணைந்தால் ஒரு t லாஜிக் பிளஸ் அமைப்பு என்று அழைக்கலாம் வளைவு நடுக்கம் ஒன்றாக இணைந்தால் அதை வளைவு பிளஸ் நடுக்கம் என்று அழைக்கவும் அவை T க்கு சமமாக இருக்க வேண்டும் இது ஒரு தடை அமைவு நேரம் என்ன எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும் என்று மீண்டும் கடிகாரத்திற்கு முன் மீண்டும் சொல்கிறேன் தரவை உள்ளீடு செய்ய வேண்டும் மற்றும் அதை நிலையானதாக அவ்வளவு நேரம் வைத்திருக்க வேண்டும் எனவே இங்கே இது போன்ற ஒரு காட்சியைப் பற்றி பேசும்போது இந்த லாஜிக் சர்க்யூட் அடுத்த கட்டத்தில் தரவை அளிக்கிறது இதனால் அமைவு நேரம் இப்போது R2 க்கு பொருந்தும் தரவு இங்கு வரும்போது இங்குள்ள கடிகாரம் வருவதற்கு முன்பு குறைந்தபட்ச நேர t அமைப்பிற்கு தரவு நிலையானதாக இருக்க வேண்டும் இதேபோல் R1 ஐப் பொறுத்தவரை இந்த நிலை அதற்கு முன்னர் தரவு வரும்போதெல்லாம் இங்கே கூறு t அமைப்பு இருக்கும் எனவே லாஜிக் பிளஸ் t செட்அப் பிளஸ் அந்த நடுக்கம் மற்றும் அந்த காலகட்டத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டிய முழு விஷயத்தையும் திசை திருப்புதல் இது முதல் தடை ஆகும் எனவே இதன் மூலம் வளைவு மற்றும் நடுக்கம் கொண்ட அதிகபட்ச இயக்க அதிர்வெண் 1 ஆக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் இது குறைந்தபட்ச தாமதமாக இருக்கும் எனவே இந்த 1 இன் தலைகீழியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த சுற்றுடன் இயங்கக்கூடிய அதிகபட்ச அதிர்வெண் இதுவாகும் கோட்பாட்டளவில் இந்த வளைவு மற்றும் நடுக்கத்தை நீங்கள் புறக்கணித்தால் அதிகபட்ச அதிர்வெண் தர்க்கம் மற்றும் அமைவு நேரங்களாக இந்த 1 ஐ t லாஜிக் அமைவு நேரத்தால் வகுக்கலாம் எனவே இப்போது நீங்கள் எவ்வளவு அதிர்வெண்ணை இழக்கிறீர்கள் இப்போது நாங்கள் ஒரு வடிவமைப்புக் கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் ஒரு வடிவமைப்பாளராக நான் ஒரு சுற்று வடிவமைத்திருக்கிறேன் என் சுற்று முடிந்தவரை வேகமாக இயங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே எனது சுற்றுகளின் வேகத்தை அதிகபட்ச கடிகார அதிர்வெண்ணை எவ்வாறு அளவிடுவது எனவே கோட்பாட்டளவில் ஆரம்பத்தில் நான் வளைவு மற்றும் நடுக்கம் பற்றி சிந்திக்கவில்லை எனவே கடிகாரம் வருவதாகவும் மிகச் சிறந்த முறையில் விநியோகிக்கப்படுவதாகவும் கருதி எனது அதிகபட்ச அதிர்வெண் எங்கே இருந்திருக்க வேண்டும் என்று மதிப்பிட்டுள்ளேன் ஆனால் வளைவு மற்றும் நடுக்கம் காரணமாக எனது சுற்று வடிவமைக்கப்பட்ட பிறகு அந்த அதிகபட்ச அதிர்வெண் வரை என்னால் செல்ல முடியாது என்று நான் கண்டேன் ஏனெனில் நான் வளைவு மற்றும் நடுக்கம் காரணமாக அவ்வாறு செய்தால் சில கட்டங்கள் தரவை சரியாக சேமிக்காது எனவே நான் கடிகாரத்தை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்த வேண்டும் எனவே உண்மையான அதிர்வெண் சிறிது குறைக்கப்பட வேண்டும் அதுதான் நான் செலுத்தும் விலை எனவே இங்கே வளைவு மற்றும் நடுக்கம் இல்லாத நிலையில் இது என்னிடம் உள்ளது இதை அதிர்வெண் செலவு என்று அழைக்கலாம் அதிர்வெண் செலவு என்றால் என்ன இது அதிர்வெண்ணில் உள்ள வேறுபாடு வளைவு மற்றும் நடுக்கம் இல்லாதிருந்தால் நீங்கள் அடையக்கூடிய அதிகபட்ச அதிர்வெண் வளைவு மற்றும் நடுக்கம் ஆகியவற்றிற்கு பதிலாக உண்மையான அதிர்வெண் கழித்தல் f மேக்ஸால் வகுக்கப்படுகிறது எனவே ஒரு எளிய வழிமுறையான எண்கணிதத்தைச் செய்தால் வெளிப்பாடு t ஸ்க்யூ நடுக்கம் மற்றும் டி லாஜிக் அமைவு மற்றும் t ஸ்க்யூ நடுக்கம் ஆகியவற்றின் கூட்டு தொகையாக கிடைக்கும் நீங்கள் வளைவு நடுக்கத்தை முடிந்தவரை குறைக்க முடிந்தால் இந்த அதிர்வெண் செலவும் அதற்கேற்ப குறையும் வடிவமைப்பாளருக்கு ஒரு முக்கிய சவால் கடிகார சுற்றுவட்டத்தை எவ்வாறு வடிவமைப்பது கடிகார வலையமைப்பை எவ்வாறு வடிவமைப்பது என்பது வளைவு மற்றும் நடுக்கம் குறைக்கப்படுவது போன்றவை ஏனென்றால் இது எப்படி என் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க முடியும் என்பதை சொல்லலாம் ஏனெனில் ஒரு சிப்பை புனைந்ததும் மிகவும் தாமதமாகிவிடும் ஆனால் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம் எல்லா கடிகார கம்பியின் நீளமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதிப்படுத்த முயற்சி செய்யலாம் இதனால் மதிப்பிடப்பட்ட தாமதம் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் எனவே தாமத மாறுபாடு குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும் இந்த வளைவு குறைவாக இருக்க வேண்டும் இதை எதிர்பார்க்கலாம் எனவே இதுதான் நான் காண்பிக்கும் ஒரு மாதிரி தரவு எனவே 1 ஜிகாஹெர்ட்ஸின் அதிகபட்ச அதிர்வெண்ணிற்கு இது நான் காட்டும் ஒரு வரைவு இந்த வளைவு நடுக்கம் 0 இலிருந்து அதிகரிக்கும் போது இந்த எண்கள் 240 பைக்கோசெகண்டுகள் வரை பைக்கோசெகண்டுகளாக இருப்பதால் 1 ஜிகாஹெர்ட்ஸிலிருந்து 800 மெகாஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண் வீழ்ச்சியைக் காணலாம் எனவே வளைவு நடுக்கம் அதிகரிக்கும்போது அதிகபட்ச அதிர்வெண்ணும் குறைகிறது அடுத்தடுத்த வகுப்புகளில் கடிகார வடிவமைப்பில் கடிகார மர வடிவமைப்பு இந்த கடிகாரத்தையும் வளைவையும் குறைக்கக் கூடிய வகையில் கடிகார சுற்றமைப்பை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதையும் பார்ப்போம் ஏனெனில் அதிர்வெண் செலவை முடிந்தவரை குறைக்க இது மிக முக்கியமான அங்கமாகும் எனவே இந்த சொற்பொழிவில் அதிர்வெண் செலவு என்ன என்பதை அறிமுகப்படுத்த முயற்சித்தோம் நாம் எவ்வளவு அதிர்வெண் தியாகம் செய்ய வேண்டும் அதாவது வளைவு மற்றும் நடுக்கம் போன்றவற்றில் செயல்பாடுகளின் அதிகபட்ச வேகம் ஆகும் மற்ற அளவுருக்கள் நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒன்று எடுத்துக்காட்டாக நேரம் மற்றும் அமைவு நேரத்தை வைத்திருங்கள் இவை ஃபிளிப் ஃப்ளாப்பின் சிறப்பியல்பு சேமிப்பக கூறுகள் நாம் வழங்க வேண்டிய நேரம் அவை கட்டாய தாமத தேவைகள் ஆனால் வளைவு மற்றும் நடுக்கம் ஆகியவை உபயோகப்படுத்தும் ஒன்று ஆகும் எனவே அடுத்த சொற்பொழிவில் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இதன்மூலம் மற்ற அளவுருக்களின் தாமதங்களின் அடிப்படையில் ஒருவித வர்த்தகத்தை எவ்வாறு செய்யலாம் என்பதைப் பற்றி நீங்கள் நன்கு உணர முடியும் இதனால் நீங்கள் சில நேர மீறல்களைத் தவிர்க்கலாம் உங்கள் சுற்றுகளை அதிக வேகத்தில் இயக்க முடியும் இதன் மூலம் இந்த விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம்